பயோரியாக்டர்ஸ் பற்றிய NPTEL ஆன்லைன் பயிற்சியின் சொற்பொழிவு எண் 8க்கு உங்களை வரவேற்கிறோம் போன சொற்பொழிவின் இறுதியில் என்சைம் தடுப்பும் அதை சார்ந்து ஒரு பயிற்சி வினா ஒன்றையும் பார்த்தோம் சொற்பொழிவில் நாம் மூன்று வகையான தடுப்பு இயக்கவியல்கள் அதாவது போட்டி உடைய போட்டி சாரா போட்டி அற்ற இயக்கவியல்கள் பற்றி பார்த்தோம் இவற்றின் செயல்பாடுகளைப் பற்றி பார்த்தோம் இவற்றில் ஒரு தடுப்பான் வரும்பொழுது என்ன செயல்பாடு ஏற்படும் என்று பார்த்தோம் காம்படிடிவு இனிபிஷன் இல் தடுப்பான் என்சைம் உடன் இணைந்து கொண்டு ஒரு போட்டிக்குரிய சூழ்நிலையை உருவாக்குகிறது அதாவது சப்ஸ்டிரேட்க்கு போட்டியாக என்சைம் உடன் இணைந்து செயல்படுகிறது நான் காம்படிடிவு இனிபிஷன் இல் தடுப்பான் என்சைம் மற்றும் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்புடன் இணைந்து கொள்கிறது போட்டியில்லாத தடுப்பு அதாவது அன் காம்படிடிவு இனிபிஷன் இல் தடுப்பான் என்சைம் சப்ஸ்டிரேட் பிணைப்புடன் மட்டுமே இணைந்து கொள்கிறது இவற்றின் திட்டங்களையும் அதில் ஏற்படும் மாற்றங்களையும் பார்த்தோம் இனி நாம் பயிற்சி வினாவின் விடையை பார்ப்போம் ஒரு என்சைம் இயல்பாக மைக்கேல்லிஸ் மென்டென் இயக்கவியல் பின்பற்றி சப்ஸ்டிரேட் S ஐ விளைபொருள் P ஆக மாற்றுகிறது தடுப்பான் அதாவது இன்ஹிபிட்டர் எனப்படும் மற்றும் ஒரு பொருளின் வேவ்வேறு செறிவின் முன்னிலையில் சப்ஸ்டிரேட் S இலிருந்து விளைபொருள் P ஆக மாறுவதற்கு மைக்கேல்லிஸ் மென்டென் அளவுகோல்கள் அளக்கப்பட்ட பொழுது கீழ்க்கண்ட தகவல் கிடைத்தது இதன் தடுப்பு வகை அதாவது இனிபிஷன் டைப் மற்றும் தடுப்பு மாறிலி அதாவது இனிபிஷன் கான்ஸ்டன்ட் என்ன கொடுக்கப்பட்ட மைக்கேல்லிஸ் மென்டென் அளவுகோல்கள் vmaxமற்றும் km இல் vmax நிமிடத்திற்கு மில்லிமோலர் என்ற அளவிலும் km மில்லிமோலர் அளவிலும் தடுப்பான் செறிவு 0 5 1 510 என மில்லிமோலர் அளவிலும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவேI எனப்படும் தடுப்பான் அதாவது இன்ஹிபிட்டர் இன் வேவ்வேறு செறிவின் முன்னிலையில் vmaxமற்றும் km இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட மைக்கேல்லிஸ் மென்டென் அளவுகோல்கள் ஆகும் இதன் தடுப்பு வகை அதாவது இனிபிஷன் டைப் மற்றும் தடுப்பு மாறிலி அதாவது இனிபிஷன் கான்ஸ்டன்ட் KI என்ன நாம் வழக்கம் போல சில கேள்விகளை எழுப்புவோம் நம் முதல் கேள்வி எப்பொழுதும் போல நமக்கு என்ன தேவை இதன் தடுப்பு வகை அதாவது இனிபிஷன் டைப் மற்றும் தடுப்பு மாறிலி அதாவது இனிபிஷன் கான்ஸ்டன்ட் KI அடுத்ததாக நமக்கு என்ன தெரியும் அல்லது என்ன கொடுக்கப்பட்டுள்ளது I எனப்படும் தடுப்பான் அதாவது இன்ஹிபிட்டர் இன் வேவ்வேறு செறிவின் முன்னிலையில் vmமற்றும் km மதிப்புகள் இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட மைக்கேல்லிஸ் மென்டென் அளவுகோல்கள் ஆகும் இப்பொழுது நம் தேவையுடன் நமக்கு கொடுக்கப்பட்டதை எவ்வாறு இணைப்பது vmமற்றும் km மதிப்புகள் தடுப்பான் இன் காரணத்தால் மாறும் என்பதை நாம் பல்வேறு வகையான தடுப்புகளில் பார்த்தோம் போட்டி உள்ள தடுப்பில் அதாவது காம்படிடிவு இனிபிஷன் இல் km இல் மாற்றம் ஏற்படும் vdPdtvmSKm1IKIS நான் காம்படிடிவு இனிபிஷன் இல் vm இல் மாற்றம் ஏற்படும் ஆனால் km இல் எந்த மாற்றமும் இருக்காது போட்டியில்லாத தடுப்பு அதாவது அன் காம்படிடிவு இனிபிஷன் இல்vmமற்றும் km இரண்டிலும் மாற்றம் ஏற்படும் போட்டி உள்ள தடுப்பில் அதாவது காம்படிடிவு இனிபிஷன் இல் vmஇல் எந்த மாற்றமும் இருக்காது ஆனால் km இல் மாற்றம் இருக்கும் எனவே இந்த மூன்று தடுப்பு வகைகளில் எந்த வகை என்பதை தெரிந்துகொள்ள எதில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை முதலில் கண்டறிய வேண்டும் இப்போது நமக்குக் கொடுக்கப்பட்டுள்ள தகவலை கூர்ந்து கவனித்தால் அதிலிருந்து I இன் வெவ்வேறு செறிவுகளில் vmஇல் எந்த மாற்றமும் இல்லைஆனால் km இல் மாற்றம் உள்ளது என்று தெரிய வருகிறது நமக்கு கொடுக்கப்பட்ட தகவலில் I இன் வெவ்வேறு செறிவுகள் 0 0 5 1510 என இருந்த போதிலும் vm ஆனது தொடர்ந்து 0 33 மதிப்பிலேயே உள்ளது ஆனால்km இன் மதிப்பில் மாற்றம் உள்ளது எனவே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள தகவலில் இருந்து இந்த விபரம் கிடைக்கிறது இதிலிருந்து இது போட்டி உள்ள தடுப்பு அதாவது காம்படிடிவு இனிபிஷன் என்பது நமக்குத் தெரிய வருகிறது நம் முதல் கேள்வி இது எந்த வகையான போட்டி காம்படிடிவு இனிபிஷன் க்கு இந்த Km என்பது புதிய Km ஆகும் KmKm 1IKI KmKmKII Km இதை நாம் ymxc படிவத்தில் எழுதிக் கொள்வோம் நம்மிடத்தில் ஒரு சில தகவல்கள் உள்ளன அந்த தகவலை நாம் முழுமையாக பயன்படுத்தாவிட்டால் நம்முடைய தகவலின் திரட்டல் இல் பிழை வர வாய்ப்பு உள்ளது அப்படிப்பட்ட பிழைகள் ஒன்று சேர்ந்து மிகவும் தவறான ஒரு மிகப்பெரிய அளவை நமக்கு கொடுக்க வாய்ப்பு உள்ளது எனவே நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவலை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் இங்கே நாம் தடுப்பு மாறிலி அதாவது இனிபிஷன் கான்ஸ்டன்ட் KI ஐ கண்டறிய கொடுக்கப்பட்டுள்ள தகவலை ymxc படிவத்தில் அமைத்துக் கொள்கிறோம் இதில் Kmஎன்பது y எனவும் I ஐ x ஆகவும் எடுத்துக்கொண்டால் ஸ்லோப் KmKIஆகும் மற்றும் இன்டர்செப்ட் Km ஆகும் நம்மிடம் vm மற்றும் மாறுபடும் I செறிவுக்கு Km மதிப்புகளும் உள்ளன எனவே I என்பது x ஆயம் அதாவது கோஆர்டினேட் ஆகவும் Km ஐ y ஆயம் அதாவது கோஆர்டினேட் ஆகவும் எடுத்துக்கொண்டு ஒரு வரை கட்டம் அமைத்தால் நமக்கு ஸ்லோப் KmKI மற்றும் இன்டர்செப்ட் Kmகிடைக்கும் எனவே நமக்குக் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை வைத்துக்கொண்டு I என்பது x ஆயம் அதாவது கோஆர்டினேட் ஆகவும் Km ஐ y ஆயம் அதாவது கோஆர்டினேட் ஆகவும் எடுத்துக்கொண்டு ஒரு வரை கட்டம் அமைத்தால் நமக்கு ஸ்லோப் KmKI மற்றும் இன்டர்செப்ட் Kmகிடைக்கும் 12என்ற ஈக்குவேஷன் இல் I ஐ x ஆகவும் Km ஐ yஆகவும் வைத்துக் கொண்டு Kmஐ I க்கு எதிராக வைத்து வரை கட்டம் இட்டால் Km0 012 I 0 12 என்ற ஈக்குவேஷன் இல் இன்டர்செப்ட் Km0 12 என கிடைக்கும் இதிலிருந்து இதன் ஸ்லோப் KmKI 0 012 ஆகும் 012 KI 0 012 10mM தடுப்பு மாறிலி அதாவது இனிபிஷன் கான்ஸ்டன்ட்